வணக்கம் கடந்த சில வாரங்களாக நாம் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்பதைப் பற்றி பேசி வருகிறோம் எவ்வாறு ஒரு விற்பனைப் சரக்குகள் வினியோகிக்கப்படுவதைப்போல வியாபார சேவை என்பதையும் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகிக்க வேண்டும் அல்லது சேவைகளை பெறும் வகையில் வாடிக்கையாளர்களை உள்ளே கொண்டுவர வேண்டும் என்பதை இதுவரை நாம் விவாதித்தவைகளை கொண்டு நன்கு உணர்ந்து கொண்டு இருப்பீர்கள் வியாபாரத்தில் ஒரு பொருளை விற்கும் பொழுது ஏற்படும் பரிமாற்ற செலவினை குறைப்பது நமது முக்கிய நோக்கமாக இருக்கும் அதுபோலவே வியாபார சேவைகளிலும் பரிமாற்ற செலவுகளை குறைப்பதன் மூலம் மொத்த விலையினை நாம் குறைக்க முடியும் குறிப்பாக வாடிக்கையாளரின் கண்ணோட்டத்தில் இந்த பரிமாற்ற செலவுகள் பணம் சார்ந்தவை மற்றும் பணம் சாராதவை என்று இரண்டு வகைப்படும் அடிப்படையில் நாம் ஒரு சேவை விநியோகத்திற்கு ஒரு இடத்தை தேடினாலும்அந்த இடத்தையும் வாடிக்கையாளரின் சௌகரியம் பொறுத்தே நாம் முடிவு செய்வோம் எனவே இங்கு வாடிக்கையாளர் சௌகரியம் என்பது தாரக மந்திரமாக இருக்கிறது இவை அடிப்படையில் நமது விநியோக தொடர்பு யுக்திகளை நாம் உருவாக்குகிறோம் ஆனால் சில நேரங்களில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் கட்டமைப்பு மற்றும் சேவைகளுக்கு தேவையான வளங்கள் அமைந்துள்ளதை பொருத்தும் நமது சேவை விநியோக மையத்தை அமைத்துக் கொள்வோம் ஒன்றோடொன்று தொடர்புடைய பல்வேறு சேவைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் பெரிய மால் ஒன்றினை நீங்கள் உருவாக்கினால்அதன் அமைவிடத்தை பொதுவாக நகரத்தை விட்டு வெளியே உள்ள பகுதிகளில் அமைத்துக் கொள்வோம் இதன் மூலம் வாடிக்கையாளரும் சேவை பெற சிறிது தூரம் பயணித்து நகரத்திற்கு வெளியே வர வேண்டியிருக்கும் ஆனாலும் வண்டிகளை நிறுத்தி கொள்வதற்கும் மற்ற பணம் சாராத செலவுகளை குறைப்பதற்கும் எடுத்துக்காட்டாக நில கையகப்படுத்துவதற்கான தொகை மற்றும் மற்ற கட்டமைப்பு சேவைகளுக்கான செலவு குறைவு காரணமாக மால் நகரத்திற்கு வெளியே அமைந்திருந்தாலும்அதன் உருவாக்க செலவு குறைவாகவே ஆகும் இதன் காரணமாகசேவை வழங்கும் நிறுவனம் மற்றும் சேவை பெறும் வாடிக்கையாளர் இருவருக்கும் பயன் தரும் இன்றைய விரிவுரையில் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற தலைப்பில் சில மேம்பட்ட கருத்துக்களை உங்களுடன் விவாதித்து இந்த தலைப்பை இன்றைய விரிவுரையுடன் முடிக்க விரும்புகிறேன் இந்த குறிப்பிட்ட விரிவுரையின் தலைப்பாக நெட்வொர்க் ஆப் சர்வீசஸ் என்பதை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நவீன மரபு சொல்லைப் நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இந்த தொடர்பு மதிப்புகள் அல்லது மதிப்புகளின் தொகுப்பு அல்லது தொடர்புகளின் கண்ணோட்டத்தின் மூலமாக சேவைகளில் மதிப்புகளை உருவாக்குவது இவைகளை நாம் அப்பர் எஸ்ஷலான் என்ற ஒருவகை வியாபார மாதிரி பற்றிய விவாதத்தின் பொழுது விவாதித்தவைகளை இந்த படத்தின் மேற்புறத்தில் பார்க்க முடியும் இவை இன்றைய நவீன கோட்பாடுகளுக்கு வழிவகை செய்கின்றன இதன்படி இப்பொழுது வாடிக்கையாளர்களும் குறிப்பிட்ட வகை தொடர்பில் உள்ளனர் மற்றும் சேவை வழங்கும் நிறுவனங்களும் ஒரு குறிப்பிட்ட வகை தொடர்பில் உள்ளனர் இவர்களுக்கு இடையில் இவர்களை இணைக்கும் தொடர்புகளும் உள்ளன இதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள இந்த படத்தில் உள்ள எடுத்துக்காட்டு பற்றி பார்க்கலாம் இது நவீன மால்களில் அல்லது பெரிய வியாபார மையங்களில் முன்புற அமைப்பாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் இது இந்தியாவில் உள்ள நவீன விமான நிலையங்களில் உள்புறம் ஆகும் இந்த வகையில் புதிய விமான நிலையங்களில் ஒன்று டெல்லியிலும் மற்றொன்று மும்பையிலும் தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது இது போன்று உலகத்தில் வேறு எங்காவது உள்ள விமான நிலையத்திலும் இந்தவகை உட்புற அமைப்புடன் இருக்கலாம் மேலும் இங்கு தெரிவது போல இந்த உள்புறம் மிகப்பெரிய வியாபாரம் மால் அல்லது பல்பொருள் அங்காடி போன்றவையாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன இவை இந்த மாதிரி உள்கட்டமைப்புடன் இருப்பதற்கு காரணம் விமான நிலையங்கள் என்பவை தற்போது வானில் பறக்கும் விமானங்கள் சேவையை தருவதற்கு மட்டும் பயன்படவில்லை அதாவது இங்கு விமானங்கள் தரையிறக்கம் மற்றும் கிளம்புதல் மட்டும் நடக்கவில்லை அவை நூறு மற்றும் ஆயிரக்கணக்கில் தினமும் நடந்து கொண்டிருக்கின்றன இவை தவிர விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் சேவைகள் விமானங்களை பராமரிக்கும் சேவைகள் பயணிகளின் சாமான்களை ஏற்றி இறக்கும் சேவைகள் மற்றும் இது போன்ற பல்வேறு வகையான சேவைகள் இருப்பதன் காரணமாக இந்த விமான நிலையம் என்பது மிகப்பெரிய சேவை வழங்கும் ஒரு உற்பத்தி நிலையம் போன்று இயங்குகிறது ஆனால் இவை அனைத்தும் அளவில் மட்டுமே மிகப்பெரியவையாகவும் அதிகப்படியான எண்ணிக்கையில் உள்ளவைகள் ஆகவும் மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்டு சேவைகளை வழங்கி வருவதாக இருந்தாலும் இவைகளுக்கு துணை செய்வதற்கு வெவ்வேறு வகையான தகவல் தொழில்நுட்ப தொடர்புகள் இருந்து வருகின்றன சமீப காலத்தில் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நான் நார்வே நாட்டிற்கு சென்றிருந்தேன் அதற்காக பின்லாந்து நாட்டின் முக்கிய விமான நிலையமான ஹெல்சின்கி நகரிலிருந்து நார்வேயின் முக்கிய நகரமான ட்ரோன்ட்ஹெய்ம் நகரத்திற்கு விமானத்தில் பயணித்தேன்இந்த நகரம் மிக அழகானது மற்றும் பல முக்கிய பல்கலைக்கழகங்கள் இங்கு அமைந்துள்ளன இங்கு ஒரு விமான நிலையத்தில் செய்யப்பட வேண்டிய அத்தனை தேவையான செயல்முறைகள் அனைத்தையும் தொலைத்தொடர்பு உதவிகொண்டு செய்ய முடிந்தது அதாவது விமான நிலையத்தில் செக் இன் செயல்பாடு பயணிகளின் பயண சாமான்களை சமர்ப்பிப்பதற்கான செயல்பாடுகள் அனைத்தும் பெரும்பாலானவை எனது கம்ப்யூட்டர் மூலமே எனது ஹோட்டலில் செய்யப்பட்டுவிட்டன இங்கு இணையதளத்தை பயன்படுத்தி விமான நிலையத்தில் நாம் செக் இன் செய்ய முடியும் மேலும் விமான நிலையத்திலிருந்து பயணிப்பதற்கான போர்டிங் பாஸ் உறுதி செய்தலும் கணினி மூலம் எனக்கு கிடைத்தது விமான நிலையத்தில் உள்நுழையும் பொழுது இந்த தகவல்கள் அனைத்தையும் எனது செல்போன் திரையில் விமான நிலைய பணியாளர்களிடம் காண்பிப்பதே போதுமானதாக இருந்தது இவைகளுக்கும் மேலாக நான் விமான நிலையம் சென்று அடைந்தவுடன் மேலும் ஆச்சரியம் ஊட்டும் விதமாக இங்கு அமைந்திருந்த தானியங்கு மற்றும் சுய சேவைத் தொழில் நுட்பங்கள் நமது நாட்டிலுள்ள விமான நிலையங்களுடன் ஒப்பிடுகையில் மிக மேம்பட்டதாக இருந்தன இங்கு எனது போர்டிங் பாஸினை சுயமாக நானே அச்சிட்டுக் கொள்ள முடியும் அதன்பின் எனது பயண சாமான்களின் கனத்தை நிறுவை செய்த பின்னர் அதற்கான அடையாள அட்டையை நானே அதன் மீது ஒட்டி குறிப்பிட்ட பாதையில் அமைந்துள்ள பார்கோட் ரீடர் முன் இதனை காண்பித்த பின் அங்கு அமைந்துள்ள கன்வேயர் அமைப்பில் வைத்துவிட்டேன் இதில் என்னுடைய சாமான்கள் அனைத்தும் எடுத்துச் செல்லப்பட்டன பின்பு இவை அனைத்தும் எந்தவித பாதிப்புமின்றி பயண முடிவில் என்னை வந்து அடைந்தன மேலும் இங்கு நடத்தப்பட்ட பாதுகாப்பு தொடர்பான செயல் முறைகள் அனைத்தும் முழுமையாக தானியங்கி அமைப்பில் இருந்தன இந்தப் பாதுகாப்பு செயல்முறைகளில் பாதுகாவலர்களும் இருந்தனர் ஆனால் நம்முடைய போர்டிங் அட்டையை சோதனையிடுவது சரியான நுழைவாயிலுக்கு கூட்டிச் செல்வது இவை அனைத்தும் தானியங்கி தொழில்நுட்பத்தில் அதாவது RFID பயன்படுத்தி அடையாள அட்டைகள் பார் கோடுகள் போன்றவற்றை பயன்படுத்தி நிகழ்கின்றன இந்த செயல்பாடுகளின் காரணமாக விமான நிலையத்தில்என்னுடைய விமானம் கிளம்புவதற்கு முன்னதாக எனக்குமிக அதிக நேரம் கிடைத்தது இதன் மூலம் என்னால் அதிக நேரத்தை கடைகளில் விரும்பிய பொருள்கள் வாங்க செலவழிக்க முடிந்தது எனவே இந்த வகையில் அமைந்த நவீன விமான நிலையங்களில் உள்ள தொழில்நுட்ப தொடர்புகளை பயனுள்ள வகையில் விரிவுபடுத்துவதன் மூலமாக ஒரு விமான நிலையம் செய்யக்கூடிய சேவைகளை தவிர மற்ற பல சேவைகளைப் பெறும் அளவிற்கு கட்டமைக்க முடிகிறது எனவே இவை அனைத்தும் சைபர் நெட்வொர்க்கின் வினியோகம் முறை காரணமாக வாடிக்கையாளரின் சௌகரியத்தை அதிகரிக்க வழிவகுக்கிறது விமான நிலையங்களில் அமைந்துள்ள கடைகளில் வாங்கும் பொருள்களுக்கு வரி விலக்கு அம்சங்கள் வாடிக்கையாளரின் படபடப்பைக் குறைக்கும் வகையான சூழ்நிலைவிமானநிலையத்தில் செக் இன் செய்யும்பொழுது பரிவர்த்தனையில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருப்பது இவை போன்றவை காரணமாக விமான நிலையத்தில் அதிக நேரத்தைச் உணவகங்கள் மற்றும் கடை போன்றவைகளில் செலவிடும் வாடிக்கையாளர்கள் மூலமாக விமான நிலையத்திற்கு அதிக வருவாய் கிடைக்கிறது இந்த வகையில் செயல்படக்கூடிய மிகச் சிறப்பான சேவை தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய கட்டமைப்பு மற்றும் உயர்ந்த தொழில்நுட்பம் போன்றவை தேவை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் ஏனெனில் மும்பையில் உள்ள டப்பாவாலாஸ் போன்ற எடுத்துக்காட்டுகள் ஆச்சரியப்படுத்தும் சேவை தொடர்புகளை மிகக்குறைந்த தகவல் தொழில்நுட்ப உதவியுடன் சிறிய அளவிலான தகவல் தொழில்நுட்ப குறியீட்டு தொழில்நுட்பங்கள் மூலம் செய்து வருகின்றனர் நாம் ICT என்று சொல்லும்பொழுது மொபைல் போன் இன்டர்நெட் மற்றும் கம்ப்யூட்டர் இவைகளை குறிப்பிடுகிறோம் ஆனால் இவை போன்றவை எதையுமே பிரபலமான உலகில் சிறந்த சேவை தொடர்புகளை உபயோகிப்பதில்லை இந்த சேவை தொடர்புகளைக் பார்த்து கல்வித் துறையில் இருப்பவர்களும்துறையில் பயிற்சி செய்பவர்களும் சப்ளை செயின் துறை நிபுணர்களும் வியக்கின்றனர் இவர்களது பிரதிநிதிகள் யாராவது ஐஐடி அல்லது ஐஐஎம் போன்றவைகளில் நடக்கும் மாநாடுகளில் கலந்து கொள்ளும் பொழுது பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன எவ்வாறு உங்கள் விநியோக தொடர்புகளில் முனைப்போடு செயல்படுகிறீர்கள் அல்லது உங்கள் சேவை வளர்ச்சியை எவ்வாறு சமாளிக்கிறீர்கள் அல்லது உங்களது சக போட்டியாளர்கள் அதிகமாகி உலகம் மாறினால் டப்பாவாலாக்கள் மாறி விடுவார்களா போன்ற கேள்விகள் கேட்கப்படுகின்றன இவர்கள் செய்து வரும் அருமையான சேவை பற்றிய விவரங்களை இங்கு பாருங்கள் இந்த விவரங்கள் யாவும் சில வருடங்களுக்கு முன்பு பெறப்பட்டவை இப்பொழுது இவை அனைத்தும் நிச்சயமாக கணிசமான அளவில் அதிகரித்து இருக்கும் இந்த தகவல்களை சேகரிக்கும் பொழுது அவர்களுக்கு 175 200 வாடிக்கையாளர்கள் இருந்தனர் இதனை இரண்டால் பெருக்கும் பொழுது இவர்கள் சேவை செய்ய வேண்டிய வாடிக்கையாளர்களின் அளவு 350000 என்றாகிறது தற்போது இன்று 500000 அளவு வரையில் சேவை செய்து கொண்டிருப்பார்கள் இவ்வாறு நாம் ஏன் எடுத்துக் கொள்கிறோம் எனில் ஒரு சாப்பாடு டப்பா என்பது ஒரு வாடிக்கையாளரை குறிக்கிறது இதனை நேற்று உபயோகித்து இன்று காலியாக வீட்டில் கொடுத்து புதிதாக ஒரு டப்பாவை வாங்கி கொண்டு அதனை வாடிக்கையாளரின் வீட்டிலிருந்து அவர் வேலை செய்யும் அலுவலகத்தில் சேர்க்க வேண்டும் இந்த சேவையைப் பற்றி நாம் அனைவருமே அறிந்திருப்போம்அடிப்படையில் இந்த சேவையில் வீட்டில் சமைத்த சூடான மதிய உணவை வீட்டிலிருந்து எடுத்துச் சென்று பாம்பேயின் மறுமுனையில் உள்ள வாடிக்கையாளர் அலுவலகத்தில் சேர்க்க வேண்டும் இவ்வாறு இருக்க காரணம் பாம்பேவில் பெரும்பாலும் மக்கள் மும்பை சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கின்றனர் எனவே சாப்பாடு டப்பாக்கள் அனைத்தும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் அமைந்துள்ள வீடுகளிலிருந்து வாங்கிக் கொள்ளப்பட்டு பாம்பே நகரின் மையப் பகுதியில் அமைந்துள்ள வாடிக்கையாளரின் அலுவலகத்தில் கொண்டு சேர்க்கப்படுகிறது இவை முளுந்த் அல்லது பந்தியப் பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு நரிமன் பாயிண்ட் அல்லது ஒர்லி இப்பகுதியில் அமைந்துள்ள உங்களது அலுவலகமேஜையின் மீது அல்லது மதிய உணவு அறையிலோ சரியாக கொண்டு சேர்க்கப்படுகிறது எனவே இதில் சரியாக உங்கள் வீட்டிலிருந்து சாப்பாடு கூடை எடுக்கப்பட்டு சரியாக உங்கள் அலுவலகத்தில் உங்கள் மேஜையின் மேல் வைக்கப்படுகிறது இந்த செயல்பாடு அருமையான துல்லியத்துடன் நடைபெறுகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாள் சாப்பாடு டப்பா மறுபடியும் திருப்பி அளிக்கப்பட்டு அன்றைய தினத்தில் புதிதாக தயாரிக்கப்பட்ட சாப்பாடு டப்பா பிரதானமாக புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்தி 75 கிலோ மீட்டர் வரை பயணிக்கிறது சொல்லப்போனால் இந்த ரயில்சேவை சாப்பாடு ஏற்றிச் செல்லும் வாகனத்தை போல செயல்படுகிறது இதில் மிக ஆச்சரியமான விஷயம் என்னவெனில் சிக்ஸ் சிக்மா கோட்பாட்டின்படி ஒரு நிறுவனம் வழங்கும் சேவையில் பத்து லட்சத்தில் இரண்டு சேவைகள் எதிர்பார்த்த தரத்துடன் இல்லாமல் போவதை ஏற்றுக் கொள்கிறது ஆனால் இவர்கள் வழங்கும் சேவையில் ஒவ்வொரு 15 லட்ச சேவைகளிலும் ஒரு சேவையில் தவறு நேர்கிறது இது ஒரு அற்புதமான சேவை பதிவாகும் இவர்கள் பெறும் வருமானம் பற்றி அனைத்தும் நன்கு விவாதிக்கபட்டுள்ளன மேலும் இந்த மொத்த செயல்பாடுகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் யூடியூப் அல்லது கூகுள் இவைகளில் இவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் ஒரு திரைப்படம் ஒன்றும் உருவாகி வெளியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் அந்த திரைப்படமும் ஒரு அருமையான திரைப்படம் தான் அது போன வருடம் லஞ்ச் பாக்ஸ் என்ற தலைப்பில் வெளியானது அது ஏறக்குறைய ஆஸ்கர் விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு திரைப்படம் நீங்கள் அந்த திரைப்படத்தையும் பார்த்து இவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அந்த திரைப்படத்தின் கதைக்களம் காதல் சம்பந்தமானது ஆனால் டப்பாவாலாஸ் செயல்பாடுகளை அடிப்படையாகக் கொண்டு படம் உருவாக்கப்பட்டுள்ளது டப்பாவாலாஸ் நிறுவனத்தின் கட்டமைப்பு முறை மிகவும் எளிமையானது இவை மூன்று அடுக்கு கட்டமைப்பு அமைந்துள்ளது மேலும் இந்த சேவைகளில் ஈடுபடும் அனைவரும் தொழிலாளர்கள் அல்ல பெரும்பாலானோர் இந்த சேவைகளின் மூலம் பெறும் நிதியில் மீதத்தை பங்கு போட்டுக்கொள்கின்றனர் எனவே ஒரு வகையில் இவர்கள் தொழில் முனைவோர் எனலாம் இந்த சேவையில் ஈடுபடும் அனைவரும் ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள்அதிகம் படிக்காதவர்கள் பள்ளிக் கல்வியை மட்டுமே பெற்றவர்கள் என்பதாலும் தொழில்முனைவோர் கூட்டுறவு செயல்பாடு காரணமாக இவை நடந்து வருகின்றன எனவே ஆரம்பக்கல்வி மற்றும் அதீதபுத்திக்கூர்மை இவைகளை அடிப்படையாகக் கொண்டே வேலைக்கு ஆட்கள் எடுக்க படுகிறார்கள் இவர்களின் சேவை பற்றிய தகவல்கள் பொதுவாக செவி வழியாக தான் மற்ற வாடிக்கையாளர்களை சென்றடைகிறது மேலும் இவர்களது வாடிக்கையாளர்களின் மூலமாக இவர்கள் சேவை பற்றி மற்றவர்களுக்கு தெரியவந்து மற்றவர்களும் வாடிக்கையாளர் ஆகின்றனர் வாடிக்கையாளரே நமது சேவையை மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்வது என்பதற்கான சிறந்த உதாரணம் ஆகும் இதில் வாடிக்கையாளர் உங்களது சேவைகளை விற்பதற்கு உதவி செய்கிறார் ஒரு வருடத்தில் இவர்களிடம் சேவை பெற வரும் புதிய வாடிக்கையாளர்களை வைத்துப் பார்த்தால் அவர்களில் 80 சதவிகிதத்துக்கும் அதிகமானோர் பழைய வாடிக்கையாளர்கள் சேவையை பரிந்துரைத்தன் காரணமாக இவர்களும் வாடிக்கையாளராக உள்ளனர் இந்த சேவையில் உள்ள மக்கள் அனைவருக்குமே ஒரே தொழில் நெறிமுறையை பின்பற்றுவதால் இவர்கள் அனைவருமே பழகுவதற்கு இனிமையானவர்கள் மேலும் இவர்கள் பொதுவாக வேலை பற்றிய நுணுக்கம் அறிந்தவர்களாக இருக்கின்றனர் இன்றைய சூழ்நிலையில் முக்கியமான மற்றொரு விஷயம் இந்த டப்பாவாலாக்கள் வாடிக்கையாளரின் வீடுகளுக்கு அவர்கள் அலுவலகம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று இருக்கும் நேரங்களில் செல்கின்றனர் எனவே இவ்வாறான சூழ்நிலைகளில்நமக்கு தெரியாத நபர் ஒருவர் நம் வீட்டில் உள் வந்து சாப்பாடு டப்பா வாங்கிச் செல்லும் பொழுது வீட்டில் இருப்பவரின் பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும் இன்று வாடகை டாக்ஸி மற்றும் வாடகை கார் ஓட்டுனர்கள் எந்த அளவிற்கு கொடூரமான குற்றங்களில் ஈடு படுகின்றனர் என்பதை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் மும்பையைச் சேர்ந்த டப்பாவாலா என்ற இவர்களின் சேவை குறை சொல்ல முடியாத அளவிற்கு உள்ளது இவர்கள் மிகச் எளிதான தொடர் அமைப்பு முறையை பின்பற்றுகின்றனர் பான்திப் பகுதியில் உள்ள அவரவர் வீட்டிலிருந்து குறிப்பிட்ட வீடுகளில் இருந்து சேகரிக்கப்பட்டு ரயில்நிலையத்தில் சேர்க்கப்படுகிறது அங்கு ஒரு குறிப்பிட்ட நபர் அந்தந்த குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ளவர்களிடமிருந்து சாப்பாடு டப்பாக்களை சேகரித்து இவர்கள் அனைவரும் எடுத்துக்காட்டாக முழந்த் அல்லது பான்திப் ரயில் நிலையத்தில் ஒன்றாக கூடுகின்றனர் பின்னர் இவை அனைத்தும் ஒர்லி அல்லது நரிமன் பாயிண்ட் அல்லது விக்டோரியா டெர்மினஸ் அல்லது சர்ச் கேட் பகுதியில் மொத்தமாக சாப்பாட்டு டப்பாக்களை ரயில் நிலையத்தில் வைக்கின்றனர் இதன்பின் நாம் ஏற்கனவே பார்த்த சக்கரமையம் மற்றும் கம்பி அமைப்பு என்பதன் அடிப்படையில் அனைத்தும் வேகமாக பிரிந்து அதனதன் வாடிக்கையாளரை சென்றடைகின்றன இந்த சாப்பாடு டப்பாக்கள் அனைத்தும் இரண்டு மணிநேர கால இடைவெளியில் வீட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு வாடிக்கையாளரின் அலுவலகத்தில் சேர்க்கப்படுகின்றன என்பதை சற்று யோசித்துப்பாருங்கள் எனவே இவர்கள் கொண்டுவரும் உணவு புதியதாகவும்சூடானதாகவும் இருக்கும் எனவே 30 கிலோமீட்டர் தொலைவில் புதிதாக சமைத்த உணவு மிகக் குறைந்த நேரத்தில் உங்களது மேசையை வந்தடைகிறது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு அமைப்பினை பயன்படுத்துகின்றனர் இந்த குறியீட்டு முறை பற்றிய எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் நீங்கள் திரையில் மேல்புறத்தில் உள்ளது போல அவர்கள் மிக எளிமையான குறியீட்டு அமைப்பை பயன்படுத்துகின்றனர் இதில் சாப்பாடு டப்பா எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்பதில் தொடங்கி எங்கு சென்றடைய வேண்டும் என்பதில் முடிவடைகிறது இதில் வாடிக்கையாளரின் பெயர் கூட தேவை இல்லை இந்த குறியீட்டு முறை எந்தவகை படிப்பறிவு கொண்ட நபராலும் புரிந்துகொள்ள முடியும் மேலும் இவர்களது வேலை நேர அட்டவணை என்பது இவர்கள் பொதுவாக காலை 10 மணி முதல் 4 மணி வரை வேலை செய்வதாலும் ஒரு நபர் 30 முதல் 35 வரையிலான சாப்பாடு டப்பாக்களை கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபடுகிறார் என்பதால் இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேலை அட்டவணை ஆகவே இருக்கிறது இவர்கள் தேவைக்கு ஏற்றது போல வேலைகளை மற்றவர்களுக்கு பிரித்துக் கொடுப்பதன் காரணமாக மனிதத் தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகக் குறைவாகவே உள்ளன மேலும் நான் ஏற்கனவே கூறியது போல காலி சாப்பாட்டு டப்பா திரும்ப கொடுக்கப்பட்டு புதிய சாப்பாடு டப்பா மறுநாள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதாவது ஒரு நாளைக்கு இவர்கள் நான்கு பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது மிகவும் ஆர்வத்தைத் தூண்டக் கூடிய விஷயம் என்னவென்றால் இப்பொழுது பலவகையான சக போட்டியாளர்கள் களத்தில் உள்ளனர் அவர்கள் அனைவரும் வெவ்வேறு வகையான அதாவது துரித உணவுகளைத் தயாரிக்கும் உணவகங்கள் பெருகிக் கொண்டே வருகின்றன இந்த வகை வளர்ந்து வரும் தொடர்புகளால் இவர்களுக்குள் போட்டி ஏற்படுகிறது இவர்களில் துரிதஉணவுகளைத் தயாரிக்கும் உணவகங்கள் ஒரு தொடர்புகளையும் சாலையோரம் உணவு விற்போர் மற்றொரு வகை தொடர்புகளையும் உடுப்பி உணவகங்கள் போன்றவை மற்றொரு தொடர்புகள் ஆக இவ்வாறு பல்வேறு தொடர்புகள் ஏற்படுகின்றன இவைகளில் டப்பாவாலாஸ் என்பவர்கள் வித்தியாசமான ஒரு தொடர்பினை ஏற்படுத்துகின்றனர் இது ஏறக்குறைய ஒரு சிலந்தியை எதிர்க்கும் மற்றொரு சிலந்தி கதை போன்று ஒருவகை தொடர்புகளை மற்றவகை தொடர்புகள் போட்டியாக கருதுகின்றனர் இவர்களில் சிலர் மிகப்பெரிய நகரங்களில் இருந்து வந்திருக்கலாம் அவர்களை கவரும் விதமாக துணிகர முதலாளிகளை ஈர்ப்பவை இன்றைய உணவக உணவுகளை சேர்க்கும் செயலிகள் மற்றும் உணவுகளை சேர்க்கும் தொடர்புகள் ஆன சோமடோ அல்லது ஃபுட் பாண்டா போன்றவை செயல்படுகின்றன இவை தகவல் மற்றும் தொழில்நுட்பங்கள் சமுதாய தொடர்புகள்சமுதாய ஊடகங்கள் இவற்றைப் பயன்படுத்தி கைபேசி செயலிகள் மூலம் எந்த வகை சேவைகளையும் வாடிக்கையாளர்களுக்கு சென்று சேர்கின்றனர் இவர்கள் பல்வேறு வகை உணவகங்களில் இருந்து பல்வேறு வகையான வாடிக்கையாளர்களுக்கு உணவுகளை வழங்குகின்றனர் எனவே இந்த விற்பனை மாதிரிகளில் பலவகையான தொடர்புகள் மூலம் பலருக்கும் சேவைகள் வழங்கப்படுகின்றன சோமடோ மற்றும் ஃபுட் பாண்டா போன்றவற்றில் அதிகப்படியான முதலீடுகள் காரணமாக இவை வேகமாக விரிவடைந்து வருகின்றன இவை மிகப்பழமையான டப்பாவாலாக்கள் பற்றி என்ன சிந்திக்கின்றனர் அல்லது இவர்களை டப்பாவாலாஸ் எவ்வாறு பார்க்கின்றனர் டப்பாவாலாஸ் என்பவர்களின் வெற்றி காரணி உங்கள் முன்னால் இங்கே இருக்கிறது டப்பாவாலாஸ் என்பவர்கள் நீங்கள் அறிந்தது போல் தொழில் முனைவோர் ஆவர் தொழிலாளர்கள் அல்ல இதன் காரணமாக இதுவரை இவர்கள் வேலை நிறுத்தம் செய்யவில்லை மேலும் இவர்கள் மிகவும் நம்பிக்கை குரியவர்ககளாகவும் இவர்களின் வாடிக்கையாளர்கள் மற்ற வாடிக்கையாளர்களின் பரிந்துரையின் பேரிலும் நடக்கின்றது இவர்களில் வேலைகளுக்கு ஆட்கள் எடுப்பு என்பதுகூட மற்றவர் பரிந்துரையின் அடிப்படையிலேயே நிகழ்கின்றது இதன் காரணமாக சேவை வழங்குபவர்கள் சேவையை பெறுபவர்களும் ஒருவருக்கு ஒருவர் நன்கு பரிட்சையபட்டவர்களாக இருப்பதன் காரணமாக ஆகச் சிறந்த சேவை கலாச்சாரம் உருவாகிறது இதன் காரணமாக வாடிக்கையாளர் பாதுகாப்பான உணர்வை பெறுவதுடன் மிகச் சிறந்த சேவை பதிவும் இவர்களிடம் இருக்கிறது எனவே இந்த வகையான மக்களை மையப்படுத்திய தொடர்புகள் இன்று தொழில்நுட்ப அடிப்படையில் அமைந்த தொடர்புகள் ஆன் ஆன சோமடோ ஃபுட் பாண்டா மற்றும் இது போன்ற மற்ற சேவைகளை சென்று சேர்க்கும் தொடர்புகள் உடன் போட்டியில் இருக்கின்றன மேலும் இவர்கள் பல்வேறு நகரங்களில் புதிதாக தங்களது சேவைகளை தொடங்கியுள்ளனர் இப்பொழுது நமக்கு எழும் கேள்வி மக்களை மையமாகக் கொண்டு செயல்படும் டப்பாவாலாக்கள் மற்றும் தகவல் தொழில் நுட்பத்தை மையமாகக் கொண்டு செயல்படும் இந்த உணவை சேர்க்கும் தொடர்புகள் எவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொள்கின்றனர் இவற்றில் யார் வெற்றி பெறுவார் இவர்களின் சேவை அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளில் எவ்வாறு இருக்கும் எனவே அவர்களின் சார்பாக நீங்கள் இந்த பயிற்சிக்கு அழைக்கப்படுகிறார்கள்நீங்கள் இப்பொழுது ஒரு சேவை மேலாண்மை ஆலோசகர் பாம்பேயில் செயல்பட்டுவரும் டப்பாவாலா நிறுவனத்திற்கு உங்களது ஆலோசனைகளை நீங்கள் இரண்டு ஸ்லைட்களில் வழங்க வேண்டும் இவற்றில் முதலாவது ஸ்லைடில் வளர்ந்து வரும் பிரச்சனைகளை நீங்கள் பட்டியலிட வேண்டும் அதாவது வளர்ந்துவரும் போட்டியாளர்களான ஃபுட் பாண்டா சோமடோவளர்ந்து வரும் துரித உணவு சங்கிலி உணவகங்கள்வீதிகளில் முறைப்படுத்தப்படாமல் விற்கப்பட்டு கொண்டிருந்த வடா பாவ் போன்றவைகளை முறைப்படுத்தி பல்வேறு கடைகளில் இருந்து சேகரித்து விற்கும் கோலி போன்ற உணவு சங்கிலி நிறுவனங்கள் என இவை அனைத்துமே பல்வேறு வடிவங்களான உணவுகளை தின்பண்டங்கள் மதிய உணவுநிரப்பி அனுப்பப்படும் மதிய உணவுநிரப்பி அனுப்பி வைக்கப்படும் திண்பண்டங்கள் அமைப்பு இவைகளுடன் டப்பாவாலா சேவைகளை நாம் ஒப்பிட வேண்டும் மேலும் இவர்களால் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகளை பட்டியலிட வேண்டும் இரண்டாவது ஸ்லைட்டில்ஒரு சேவை மேலாண்மை ஆலோசகராக உங்கள் மனதில் உள்ள என்னென்ன பரிந்துரைகளை நீங்கள் வழங்குவீர்கள்எந்த முதன்மையான செயல்பாடுகளை டப்பாவாலா தொடங்க வேண்டும் இன்றிலிருந்து அடுத்த பத்து வருடங்களுக்கு எந்த வகையான வியாபார யுக்திகளை அவர்கள் கையாள வேண்டும் அதாவது அவர்கள் தொழில் நுட்பத்தை பயன்படுத்த வேண்டுமாஅவர்களின் சேவை தொடர்புகளின் கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டுமா மனிதர்களை மையப்படுத்தி அமைந்த தொடர்பில் தொழில்நுட்பத்தையும் சேர்க்க வேண்டுமா இவற்றில் எதனை அவர்கள் செய்ய வேண்டும்